அசைன்மென்ட் எண் 5 இன் தீர்வைத் தொடர்ந்து நான் இப்போது 6 7 மற்றும் 8 வது ப்ராப்ளத்தை தீர்க்கப் போகிறேன் ப்ராப்ளம் எண் 6 இல் நீளம் L மற்றும் ஆரம் R R என்பது L ஐ விட மிகக் குறைவானதாக கருதுங்கள் ஆகவே L மற்றும் ஆரம் R கொண்ட மிக மெல்லிய சிலிண்டரைக் கருத்தில் கொண்டுள்ளோம் இதை மிக நீண்டதாக எடுத்துக் கொள்வதன் நோக்கம் விளிம்பு விளைவுகளை நாம் புறக்கணிக்க முடியும் அதாவது நாம் அடிப்படையில் இன்பினிட்டி எல்லையற்ற நீளமான சிலிண்டராகக் கருதலாம் இது x திசையில் மக்னெட்டைசேஷன் காந்தமாக்கல் M ஐக் கொண்டுள்ளது எனவே நான் அதை மேலே இருந்து பார்த்தால் மக்னெட்டைசேஷன் காந்தமாக்கல் இப்படித்தான் தெரிகிறது Z இன் சார்பு இல்லை நாம் கண்டுபிடிக்க விரும்புவது என்னவென்றால் H இன் டைவர்ஜென்ஸ் என்ன B இன் டைவர்ஜென்ஸ் 0 என்றும் இது மியூ0 டைவர்ஜென்ஸ் ஆப் H பிளஸ் M க்கு சமம் என்றும் எனக்கு தெரியும் எனவே H இன் டைவர்ஜென்ஸ் என்பது மைனஸ் M இன் டைவர்ஜென்ஸ் க்கு சமம் என்றும் நான் அறிவேன் ஆகவே M இன் டைவர்ஜென்ஸ் ஐ கணக்கிட்டால் என்னிடம் பதில் இருக்கிறது அதேப்போல் நான் இப்போதே பதிலை எழுத முடியும் என்றாலும் காஸ்ஸஸ் விதியை பயன்படுத்தி அதை எவ்வாறு முறையாக பெறுவது என்பதைக் காண்பிப்பேன் M இப்போது நான் முன்பு சொன்னது போல் இதை மேலே இருந்து பார்த்தால் M எல்லா இடங்களிலும் இப்படித்தான் தோன்றுகிறது மற்றும் டைவர்ஜென்ஸ் ஐ கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி அதன் டெபனிஷன் வரையறை ஐ பயன்படுத்துவது என்பது ஆகும் இது என்ன கூறுகிறது என்றால் M டைவர்ஜென்ஸ் வால்யும் இன்டகரல் ஒருங்கிணைந்த என்பது இந்த சர்பேஸ் வால்யும் இன் சர்பேஸ் இன்டகரல் க்கு சமம் ஆக இருக்கப் போகிறது என்று கூறுகிறது நான் அதை சில கோணத்தில்Φ கண்டுபிடிக்க விரும்பினால் மிகச் சிறிய நீளம் டெல்டா மற்றும் பரப்பளவு a கொண்ட ஒரு பெட்டியை இங்கே எடுத்துக் கொள்கிறேன் இப்போது இந்த பெட்டி உள்ளே இருந்தால் பெட்டி உள்ளே இருந்தால் இன்டகரல் ஒருங்கிணைந்த M டாட் d s ஐக் கணக்கிடுகிறேன் இந்த அகலம் டெல்டா மிகச் சிறியது இது 0 வை சர்பேஸ் க்கு சர்பேஸ் மேற்பரப்பு இன்டகரல் க்கு பங்களிக்கிறது மறுபுறம் இதைப் பாருங்கள் M உள்ளே வருகிறது M வெளியே செல்கிறது எனவே எந்த ஃப்ளக்ஸ் உள்ளே வந்தாலும் அது அப்படியே வெளியேறுகிறது எனவே M டாட் d s என்பது 0 ஆக இருக்கும் எனவே உள்ளே M இன் டைவர்ஜென்ஸ் 0 ஆகும் இது நீங்கள் எதிர் பார்த்திருப்பீர்கள் ஏனெனில் இது ஒரு யூனிபார்ம் மக்னெட்டைசேஷன் சீரான காந்தமாக்கல்ஆகும் Minside0 மறுபுறம் நான் சர்பேஸ் க்கு மேற்பரப்பு வரும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இது தான் மக்னெட்டைசேஷன் காந்த மயமாக்கல் நான் இந்த சர்பேஸ் இல் மேற்பரப்பில் வந்து இதை இந்த குறிப்பிட்ட பாக்ஸ் பெட்டியை ஐ மீண்டும் ஒரு மாறுபடும் அதாவது வானிஷிங் ஹெயிட் உயரத்தின் ஆனால் ஏரியா பரப்பளவு a என செய்தால் உட்புற மேற்பரப்பில் n வெளியே செல்கிறது என்பதைக் கவனியுங்கள் ஆகவே இதிலிருந்து M டாட் ds என்பது மேற்பரப்புக்கு செங்குத்தாக M இன் காம்போனென்ட் அங்கமாக ஆக இருக்க போகிறது இது M கொசைன் பை ஆகும் நான் இங்கிருந்து ஒரு கோணத்தில்Φஇல் இருக்கிறேன் என்றால்சர்பேஸ் க்கு மேற்பரப்பு நார்மல் ஆனது எதிர் திசையில் செல்கிறது அது நெகட்டிவ் எதிர்மறை ஆக இருக்கும் வெளியில் இருந்து எந்த பங்களிப்பும் இல்லை எனவே M டாட் ds இது ஏரியா பரப்பளவு வால் பெருக்கப்பட வேண்டும் இது பாக்ஸ் பெட்டி யின் உள்ளே 0 க்கு சமமாக இருக்கும் முற்றிலும் சிலிண்டருக்குள் இருக்கும் மற்றும் இது மைனஸ் M கொசைன்Φ ஏரியா பரப்பளவு க்கு சமம் அதன் ஒரு பக்கம் வெளியில் இருக்கும் போது அதன் ஒரு பக்கம் உள்ளே இருக்கும் நிச்சயமாக அகலம் என்பது பாக்ஸ் பெட்டி யின் உயரம் கிட்டத்தட்ட 0 ஆகும் போது இது டைவர்ஜென்ஸ் M dv க்கு சமம் ஆகும் MMcosϕ δ எனவே M இன் டைவர்ஜென்ஸ் உள்ளே 0 க்கு சமம் என்பதை இது உடனடியாக குறிக்கிறது இது உண்மை மற்றும் பாக்ஸ் பெட்டியை உள்ளேயும் வெளியேயும் இருக்கும்போது M dv இன் டைவர்ஜென்ஸ் எனக்கு மைனஸ் M கொசைன் தருகிறது பாக்ஸ் யின் அகலம் அல்லது உயரம் கூட கிட்டத்தட்ட 0 எனவே அதாவது எங்காவது ஒரு டெல்டா பங்க்ஷன் செயல்பாடு இருக்க வேண்டும் எனவே டைவர்ஜென்ஸ் M dv என்பது ஏரியா a உயரம் ds என்று நான் உடனடியாக எழுத முடியும் நாம் இதனை இதற்கு சமம் எழுதலாம் அல்லது இது மைனஸ் M கொசைன் a இருபுறமும் கான்செல் செய்யப்படுவதும்ds சர்பேஸ் மேற்பரப்பு முழுவதும் செல்லும் போது எனக்கு 1 ஐ தருகிறது இல்லையெனில் அது எனக்கு 0 ஐ தருகிறது எனவே நான் இதை இப்படி எழுதலாம் டைவர்ஜென்ஸ் M என்பது மைனஸ் M கொசைன் டெல்டா S மைனஸ் R க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் டைவர்ஜென்ஸ் H நெகட்டிவ் எதிர்மறை யாக இருப்பதால் H இன் டைவர்ஜென்ஸ் என்பது மைனஸ் டைவர்ஜென்ஸ் M க்கு சமமாக இருக்கும் பின்னர் இது M கொசைன் டெல்டா S மைனஸ் R அது தான் உங்கள் பதில் அடுத்த கேள்வி எண் 7 கேள்வி எண் 6 இன் காந்தமாக்கப்பட்ட சிலிண்டருக்குள் ஆக்ஸிலரி புலம் துணை புலம் H மற்றும் காந்தப்புலம் B என்று அது கூறுகிறது எனவே மீண்டும் நான் சிலிண்டரில் மேலே இருந்து பார்த்தால் மக்னெட்டைசேஷன் காந்த மயமாக்கல் x திசையில் M செல்கிறது மேலும் H இன் டைவர்ஜென்ஸ் M கொசைன் ஃபை டெல்டாS மைனஸ் R க்கு சமம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் கார்ல் H இன் தற்போதைய மதிப்பு 0 ஆகையால் H என்பது சிக்மா நாட் கொசைன் போன்ற சர்பேஸ் மேற்பரப்பு இல் விநியோகிக்கப்படும் ஒரு சார்ஜ் ன் மின்சார புலம் போல இருக்கும் இது உடனடியாக எனக்கு இதனை தருகிறது HMcosϕ δs RH0Hinside M2B 0H M 0M2 எனவே இந்த சார்ஜ் இந்த பக்கத்தில் பாசிட்டிவ் நேர்மறை யானது மறுபுறம் நெகட்டிவ் எதிர்மறை யானது இது உடனடியாக H ஐ மைனஸ் M டிவைடட் பை 2 க்கு சமமாக இருக்க வேண்டும் அல்லது வெக்டரை இப்போது மைனஸ் M டிவைடட் பை 2 என்று எழுதலாம் என்று தருகிறது எனவே H உள்ளேஇது மைனஸ் M டிவைடட் பை 2 B க்கு சமம் இது மியூ0 H பிளஸ் M க்கு சமம்இது மியூ0 M டிவைடட் பை 2 ஆக இருக்கும் எனவே H உள்ளே இது H மற்றும் M என்பது சிவப்பு திசையில் M டிவைடட் பை 2 மியூ0 ஆக காட்டப்படும் அதே திசையில் உள்ளது M டிவைடட் பை 2 எனவே இது கேள்வி எண் 7 தீர்க்கப்பட்டது நான் உங்களை இதை பற்றி சிந்திக்க அனுமதிப்பேன் பௌன்ட் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் பயன்படுத்தி இந்த ப்ராப்ளம் ஐ எவ்வாறு தீர்ப்பீர்கள் ஏனெனில் நினைவில் கொள்ளுங்கள் பௌன்ட் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் J B இது கார்ல் M க்கு சமம்இது 0 க்கு சமம் மற்றும் KB இது M கிராஸ் n ஆக இருக்கும் இங்கே இது சர்பேஸ் மேற்பரப்பு கரண்ட்மின்னோட்டத்திற்கு க்கு சமமாக இருக்கும் M இந்த திசையில் உள்ளது n வெளியே செல்கிறது எனவே M கிராஸ் n நீண்ட சிலிண்டராக இருக்கப்போகிறது இதைத் தீர்ப்பது பற்றி உங்களை சிந்திக்க அனுமதிக்கிறேன் சில நேரங்களில் H முறையைப் பயன்படுத்துவதற்கான சக்தியை காண்பிப்போம் கேள்வி எண் 8 இது ஒரு சரியான டையா மக்னெட் மற்றும் ஒரு சூப்பர் கண்டக்டராக இருக்கும் ஒரு பொருளைப் பற்றியது உங்களுக்கு வழங்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் ஒரு சூப்பர் கண்டக்டர் நீங்கள் எங்கு ஊற்றினாலும் உள்ளே இருக்கும் புலம் எப்போதும் 0 ஆக இருக்கும் ஆகவே நான் ஒரு சூப்பர் கண்டக்டரின் ஸ்பியர் கோளத்தை ஐ எடுத்து அதைப் அப்பிளைட் பீல்டு B ஐ பயன்படுத்தினால் நாங்கள் உள்ளே M ன் மதிப்பு மற்றும் நெட் நிகர H என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போது உள்ளே B ன் மதிப்பு 0 என்று எனக்குத் தெரியும் இது M எதுவாக இருந்தாலும் B அப்பிளைட் பீல்டு பிளஸ் B இன்டூசுடுதூண்டுதல் பீல்டு க்கு சமமாக இருக்க வேண்டும் B அப்பிளைட் பீல்டு என்பது யூனிபார்ம் சீரானது என்பதால் B இன்டூசுடு தூண்டுதல் யூனிபார்ம்சீரானது ஆகவும் எதிர் திசையிலும் இருக்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன் எனவே இப்போது நாம் விரும்புவது என்னவென்றால் எனக்கு ஒரு M இருக்க வேண்டும் இது எனக்கு எதிர் திசையில் இன்டூசுடு பீல்டு தூண்டப்பட்ட புலத்தை தருகிறது முந்தைய விரிவுரைகளில் ஒன்றில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது ஒரு யூனிபார்ம் மக்னெட்டைசேஷன் ஆல் சீரான காந்தமாக்கல் செ ய்யப்படுகிறது Binside0 Bapplied Binduced எனக்கு ஒரு யூனிபார்ம் மக்னெட்டைசேஷன் சீரான காந்த மயமாக்கல் M இருந்தால்பாசிட்டிவ் நேர்மறைz திசையில் சொல்லலாம் பின்னர் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க விடுகிறேன் டைவர்ஜென்ஸ் H இது மைனஸ் டைவர்ஜென்ஸ் M க்கு சமம் இது M பாசிட்டிவ் நேர்மறை z திசையில் செல்வதற்கு M ஐ தரும் இங்கே ஒரு வித பாசிட்டிவ் நேர்மறை மேக்னெட்டிக் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் எதிர்மறை மேக்னெட்டிக் சார்ஜ் மற்றும் டெல் கிராஸ் H க்கு 0 ஆகும் எனவே இது ஒரு போலரைசேஷன்துருவமுனைப்பு காரணமாக மின்சார புலம் போன்றது மற்றும் இந்த விஷயத்தில் H பின்னர் இது மைனஸ் M டிவைடட் பை 3 ஆக இருக்கும் எனவே காந்தப்புலம் M என்பது M மைனஸ் M டிவைடட் பை 3 ஆக இருக்கும் இது 2M டிவைடட் பை 3 ஆக இருக்கும் MH M3B0M M32M30 Bapplied2M300 ⇒ M 32 Bapplied0 எனவே ஒரு கடினமான ஸ்பியர் கோள காந்தத்தின் இந்த ப்ராப்ளத்தை நான் தீர்த்துள்ளேன் புலம் உள்ளே என்னவாக இருக்க வேண்டும் அதற்கு மக்னெட்டைசேஷன் காந்த மயமாக்கல் M இருந்தால் இங்கே உயரமும் இருக்கும் எனவே இது எனக்கு ஒரு மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புலத்தை தருகிறது இதை இந்த திசையில் பச்சை நிறத்துடன் எழுதுவேன் இது 3 டிவைடட் பை 2 M எனக்கு எதிர் திசையில் ஒரு மேக்னெட்டிக் பீல்டு வேண்டும் என்பதால் சூப்பர் கண்டக்டரில் M எதிர் திசையில் இருக்க வேண்டும் நீங்கள் இங்கே காணலாம் இந்த காந்தமயமாக்கலின் காரணமாக B அப்பிளைட் பீல்டு மற்றும் காந்தமயமாக்கலின் புலம் என்று எழுதுவதன் மூலம் இது 3 டிவைடட் பை 2 M என்பது 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் சூப்பர் கண்டக்டருக்குள் புலம் 0 ஆக உள்ளது அது உடனடியாக எனக்கு காந்த மயமாக்கல் என்பது மைனஸ் 3 டிவைடட் பை 2 என்று தருகிறது எனவே நான் இந்த H ஐ வைத்திருக்கிறேன்இது H எனவே நான் இங்கே மியூ0 ஐ எழுதியிருக்க வேண்டும் அதை இளஞ்சிவப்பு நிறத்தில் எழுதட்டும் ஒரு மியூ0 கூட உள்ளது மேலும் இது மியூ0 ஆக இருக்க வேண்டும் எனவே M என்பது 3 டிவைடட் பை 2 B அப்பிளைட் டிவைடட் பை மியூ0 க்கு சமம் அது தான் M 0 B0H MH M32 Bapplied0 H B நாம் M ஐ கண்டுபிடித்தோம் B என்பது 0 என்று எனக்குத் தெரியும் மற்றும் B என்பது மியூ0 H பிளஸ் M மற்றும் இந்த B என்பது 0 க்கு சமம் ஆகையால் H என்பது மைனஸ் M க்கு சமம் இது இந்த 3 டிவைடட் பை 2 B அப்பிளைட் டிவைடட் பை மியூ0 க்கு சமம் 1H என்பது B அப்பிளைட் இருந்து வருகிறது H பாதி½ என்பது M இல் இருந்து வருகிறது இது இன்டூசுடு தூண்டப்பட்டுள்ளது இந்த அசைன்மென்ட் எண் 9 10 மற்றும் 11 இல் உள்ள மீதமுள்ள ப்ராப்ளத்தை மிஸ் ஹோராமிதா தாஸ் குப்தா செய்யப்போகிறார் மாணவர்களே கேள்வி எண் 8 இல் சூப்பர் கண்டக்டிங் ஸ்பியர் கோளத்திற்குள் ற்குள் ஆக்ஸிலரி பீல்டு துணைப் புலம் H மற்றும் மக்னெட்டைசேஷன் காந்தமயமாக்கல் M க்கு நாங்கள் தீர்வு கண்டோம் எனவே இப்போது அந்த சூப்பர் கண்டக்டருக்குள் இருக்கும் மேக்னெட்டிக் சசப்டப்பிளிட்டி காந்த உணர்திறன் சை M இன் மதிப்பை அறிய ஆர்வமாக உள்ளோம் எனவே ஒரு சூப்பர் கண்டக்டருக்குள் மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புலம் B இன் மதிப்பு 0 என்பதை நாம் அறிவோம் நான் ஒரு காந்தப்புலத்தில் ஒரு சூப்பர் கண்டக்டிங் பொருளை வைத்தால் காந்தப்புல கோடுகள் இப்படி செயல்படுகின்றன எனவே அது போல இருக்கும் அது டைஎலெக்ட்ரிக்ஸ் மின்கடத்தா வுக்குள் நுழையாது Binside0B0HM 0HMH As MχMH 01MH0 χM 1 எனவே நான் ஒரு காந்தப்புலத்தில் ஒரு சூப்பர் கண்டக்டிங் பொருளை வைத்தால் காந்தப்புலம் சூப்பர் கண்டக்டிங் பொருளுக்குள் நுழையாது மற்றும் B இன் புலம் 0 ஆக இருக்கும் H பிளஸ் சை MH ஏனென்றால் M என்பது சை MH ஆகவே நான் B ஐ மியூ0 1 பிளஸ் சை MH க்கு சமமாக பெறுகிறேன் இது 0 க்கு சமம் எனவே எனக்கு 1 பிளஸ் சை M 0 க்கு சமம் என கிடைக்கிறது இது சை M இன் மதிப்பை மைனஸ் 1 ஆக தருகிறது ஆகவே ஒரு சூப்பர் கண்டக்டிங் பொருளின் மேக்னெட்டிக் சசப்டப்பிளிட்டி சை இன் மதிப்பு மைனஸ் 1 ஆகும் எனவே ப்ராப்ளம் எண் 10 இல் ஒரு டைபோல் புள்ளி இருமுனை யின் ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் H ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது இது இன்பைநெட் எல்லையற்ற அளவுக்கு அதாவது r க்கு 0 க்கு சமமாக இல்லை என்பது வரை இப்போது டைபோல் இருமுனை ஆரிஜினில் வைக்கப்படுகிறது மற்றும் அதன் மதிப்பு மேக்னெட்டிக் டைபோல் m என்பது mz க்கு சமம் இதற்காக ஒரு படத்தை வரைகிறேன் எனவே இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அமைப்பு நான் எனது மேக்னெட்டிக் டைபோல் ஐ ஆரிஜினில் வைக்கிறேன் அதன் மேக்னெட்டிக் மொமெண்ட் m z ஆகும் எனவே இது z அச்சில் இயக்கப்படுகிறது இது ஒரு பாயிண்ட் டைபோல் மற்றும் நான் இங்கே ஸ்பெரிகல் கோஆர்டினேட்ஸ் அமைப்பையும் வரைய முடியும் இது எனது தீட்டா மற்றும் இது எனது பை எனவே இது r வெக்டர் திசையன் இது தீட்டா மற்றும் இது பை எனவே இப்போது நான் பார்ப்பேன் r இல் ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் ன் மதிப்பு 0 க்கு சமமாக இல்லை எனவே காந்தப்புலத்தின் காரணமாக காந்தமாக்கல் உருவாகிறது என்பதை நாம் அறிவோம் எனவே காந்தப்புலம் B க்கு சமதள பரப்பு தட்டையான பரப்பு உடன் குறிப்பிட்ட வகையான சார்பு இருந்தால் காந்தமாக்கல் m அந்த சார்பு நிலையை பிரதிபலிக்கும் எனவே இங்கே டைவர்ஜென்ஸ் B என்பது 0 க்கு சமம் மற்றும் இந்த மேக்னெட்டிக் டைபோல் காந்த இருமுனை இன்பைநெட் எல்லையற்ற அளவிற்கு உள்ளது என்பதை நாம் அறிவோம் ஒருவேளை டைவர்ஜென்ஸ் B என்பது 0 க்கு சமம் மற்றும் M இன் டைவர்ஜென்ஸ் B இன் டைவர்ஜென்ஸ் க்கு விகிதாசாரமாகும் என்பதையும் நாம் அறிந்திருப்பதால்அதனுடன் ஒரு சர்பேஸ் மேற்பரப்பு இல்லை ஆகவே M இன் டைவர்ஜென்ஸ் என்பது 0 க்கு சமம்மற்றும் B என்பது மியூ0 H பிளஸ் M க்கு சமம் இங்கே இந்த H டைவர்ஜென்ஸ் இது 0 என்பதற்கு சமம் M0 இப்போது H இன் கார்ல் கண்டுபிடிப்பதில் இப்போதுபாயிண்ட் டைபோல் இருமுனை r என்பது 0 க்கு சமமான ஆரிஜினில்தோற்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் முந்தைய பக்கத்தை குறிப்பு நேரம் 1603 இங்கே குறிப்பிடலாம் அங்கு இந்த வரைபடத்தை காட்டியுள்ளோம் மேக்னெட்டிக் டைபோல் காந்த இருமுனை மற்றும் இங்கே இது காண்பிக்கப்படும் கோஆர்டினேட் அமைப்பு எனவே இப்போது இது 0 க்கு சமமாக r இல் வைக்கப்பட்டுள்ளது இப்போது எங்களுக்கு ஒரு பிரீ கரெண்ட் இல்லை எனவே 0 இல் இருந்து விலகினால் எங்களுக்கு பிரீ கரண்ட் இல்லை H Jfree0 H0H0 0 இலிருந்து விலகி r என்பது 0 க்கு சமம் என்பதில் இருந்து விலகி கார்ல் H என்பது J பிரீ க்கு சமம் என்பதை நாம் நினைவு கூரலாம் எனவே கார்ல் H ஐ J பிரீ க்கு சமம் இது 0 க்கு சமம் ஆகவே H இன் டைவர்ஜென்ஸ் 0 க்கு சமம் மற்றும் கார்ல் H என்பது 0 க்கு சமம் இது r என்பது 0 க்கு சமம் என்ற இடத்தில் வைக்கப்படும் ஒரு பாயிண்ட் டைபோல் இரு முனை க்கு சமம் என்ற முடிவுக்கு வந்துள்ளோம் எனவே நீங்கள் பார்த்த ப்ராப்ளம் தின் தீர்வு என்னவென்றால் இன்பைநெட் மீடியம் எல்லையற்ற ஊடகத்தில் த்தில் எங்களிடம் ஒரு பாயிண்ட் டைபோல் புள்ளி இரு முனை இருந்ததையும் எக்ஸ்பிலாயிட்டேட் பயன்படுத்தப்பட்டது என்பது இந்த டைபோல் ஆல் இருமுனையால் உற்பத்தி செய்யப்படும் மேக்னெட்டிக் பீல்டு இன் காந்தப்புலத்தின் காரணமாக இன்டூசுடு தூண்டப்பட்டது M என்பது B க்கு விகிதாசாரமாக இருக்கும் எனவே r அல்லது ஸ்பேஸ் வேரியபல் சமதளப் பரப்பு மாறிகள் மீதான அவற்றின் செயல்பாட்டு சார்பு ஒன்றே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இது இன்பைநெட் மீடியம் எல்லையற்ற அளவிலான பொருள் ஆகும் Minduced∝ B நாம் அதை வெட்டினோம் எனவே இந்த கேள்வியை அதற்கு மாற்றுவோம் என்று வைத்துக்கொள்வோம் எங்களிடம் ஒரு வரையறுக்கப்பட்ட காந்த பொருள் அல்லது ஸ்பியர் வடிவிலான காந்தப் பொருள் உள்ளது நான் ஒரு பாயிண்ட் டைபோல் ஐ புள்ளி இரு முனை மையத்தில் வைத்தேன் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது என்னவென்றால் என்னதான் M உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது மேற்பரப்பில் M டாட் n அல்லது M கிராஸ் n ஐ கொண்டிருக்கும் மேலும் இது கூடுதல் H க்கு வழிவகுக்கும் மேலும் சார்பு B க்கு நேரடியாக விகிதாசாரமாக இருக்காது அது சற்று சிக்கலானதாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அது இன்பைநெட் மீடியம்எல்லையற்ற ஊடகத்தில் த்தில் வைக்கப்பட்ட இடத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாதங்களும் செல்லுபடியாகும் ப்ராப்ளம் எண் 11 இல் ஒரு பாயிண்ட் டைபோல் யின் புள்ளி இரு முனையின் ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் H ஐக் கண்டுபிடிப்போம் எனவே ப்ராப்ளம் ஐ பார்க்க எங்களுக்கு இரண்டு வெவ்வேறு வழிகள் உள்ளன முதல் வழியில் எலக்ட்ரோஸ்டேடிக் வழக்கோடு ஒரு ஒப்புமை செய்யலாம் விரிவுரை வீடியோக்களில் நாம் காணலாம் ஒரு டைபோல் யின் இருமுனையின் மின்சார புலத்தை எவ்வாறு கணக்கிட்டோம் இங்கே அந்த எலெக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் மற்றும் எங்கள் ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் H உடன் ஒரு ஒப்புமையை உருவாக்கி ஆக்ஸிலரி பீல்டு யின் துணை புலத்தின் மதிப்பை கண்டுபிடிப்போம் எனவே இந்த ப்ராப்ளம் ஐ செய்வதற்கான முதல் வழியில் தொடரலாம் எனவே கார்ல் H என்பது J பிரீ க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் இது 0 ஆகும் இதை நாம் ப்ராப்ளம் எண் 10 இல் பார்த்தோம் மேலும் டைவர்ஜென்ஸ் H என்பதை பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் சில மேக்னெட்டிக் சார்ஜ் ஆக எழுதலாம் இப்போது தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள்கார்ல் E என்பது 0 க்கு சமம் இது E என்பது ஒரு பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் மற்றும் டைவர்ஜென்ஸ் E என்பது எப்சிலன் 0 என்பதாகும்இது ரோ க்கு சமம் இங்கு ரோ என்பது சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி ஆகும் H Jfree0 HMagnitude change of the point dipole மேலும் E0 E0 அதனால் H ≡E இப்போது இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு ஒப்புமையை என்னால் வரைய முடியுமானால் பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் என்பது எலெக்ட்ரிக் டைபோல் யின் இருமுனையின் எலெக்ட்ரிக் பீல்டு மின்சார புலத்திற்கு க்கு சமமானது என்பதை நான் காண்பேன் எனவே இது இந்த ப்ராப்ளத்தை பார்ப்பதற்கான மிக எளிய வழியை எனக்கு தருகிறது இதைத் தீர்ப்பதற்கான விவரங்களுக்கு நான் செல்ல வேண்டியதில்லை நான் ஒரு ஒப்புமை செய்ய முடியும் H என்பது 1 டிவைடட் பை 4 பைr3 3m டாட் r மைனஸ் m என்று நான் எழுத முடியும் இங்கு m என்பது பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆகும் rr m இந்த வெளிப்பாட்டை நான் எவ்வாறு பெற முடியும் ஏனென்றால் ஒரு பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை க்குஎலெக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் P டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0r 3 2 காஸ் தீட்டா r பிளஸ் சைன் தீட்டா தீட்டா என்று எனக்குத் தெரியும் நீங்கள் விரிவுரை குறிப்புகளை பார்க்கலாம் நீங்கள் இந்த வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் நீங்கள் அதை ஒரு கோஆர்டினேட் பிரீ பார்ம் வடிவத்தில் எழுதும்போது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0r 3 3P டாட் rr மைனஸ் P போன்ற அதே வடிவத்தைப் பெறுவீர்கள் எனவே எப்போது நீங்கள் அதை ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் H டன் தொடர்புபடுத்துகிறீர்கள் அப்போது ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் ற்கான வெளிப்பாட்டை நீங்கள் எழுதலாம் எனவே இது ப்ராப்ளம் ஐ பார்ப்பதற்கான ஒரு வழியாகும் rr P இந்த ப்ராப்ளத்தை பார்ப்பதற்கான மற்றொரு வழி முற்றிலும் மேக்னெட்டிக் காந்தமாகும் வழி ஆகும் எனவே ஒரு மேக்னெட்டிக் டைபோல் ஐ சர்குலர் லூப் வட்ட வளையம் கரண்ட் I ஆக நினைத்துப் பார்க்க முடியும் இந்த வளையத்தின் பரப்பளவு a என சொல்லுங்கள் எனவே என் மேக்னெட்டிக் மொமெண்ட் M இந்த பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் மேக்னெட்டிக் மொமெண்ட் ன் அளவு கரண்ட் மற்றும் ஏரியா பரப்பளவு ஆகும் எனவே இப்போது நான் திசையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மேக்னெட்டிக் பீல்ட் ன் காந்தப்புலத்தின் திசை செங்குத்தாக உள்ளது மேக்னெட்டிக் மொமெண்ட் ன் திசை கரண்ட் லூப் வளையம் ன் சர்பேஸ் ல் மேற்பரப்பில் செங்குத்தாக உள்ளது இப்போது டைவர்ஜென்ஸ் B என்பது 0 க்கு சமமாகவும் டைவர்ஜென்ஸ் M என்பது 0 ஆகவும் H இன் டைவர்ஜென்ஸ் என்பது 0 ஆகவும் நமது முந்தைய தீர்வில் இருப்பதைக் கண்டோம் B0 H0 HJfree டைபோல் உடன் தொடர்புடையது B0B0J டைவர்ஜென்ஸ் H என்பது 0 க்கு சமம் மற்றும் கார்ல் H ஒரு டைபோல் க்கு ஒத்த J பிரீ க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் இப்போது ஒரு இடத்தில் பாயிண்ட் டைபோல் ஐ புள்ளி இருமுனை பிரீ ஸ்பேஸ் இல் வைத்தால் B என்பது 0 க்கு சமமாகவும் கார்ல் B என்பது மியூ0 J க்கு சமமாகவும் இருப்பதை நாங்கள் அறிவோம் இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தொடர்பு படுத்துங்கள் இந்த காரணி மியூ0 தவிர இந்த இரண்டு சமன்பாடுகளும் ஒத்தவை எனவே நான் இதனை இப்படி எழுத முடியும் எனவே B என்பது மியூ0 டிவைடட் பை 4 pi 3 m டாட் r r மைனஸ் m டிவைடட் பை r 3 க்கு சமம் என்று எங்களுக்குத் தெரியும் ஏனெனில் இந்த இரண்டு சமன்பாடுகளுக்கும் இடையில் நான் ஒரு ஒப்புமையை உருவாக்க முடியும் இந்த மியூ0 தவிர நான் நேரடியாக H ஐ எழுத முடியும் எனவே H ஐ 1 டிவைடட் பை 4 pi 3 அதன் உள்ளே இருப்பதாக எழுதுவேன் அது 1 டிவைடட் பை 4 பை 3 m டாட் r r மைனஸ் m டிவைடட் பை r 3 ஆகும் rr mr3 எனவே ஒரு பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் ஆக்ஸிலரி பீல்டு துணை புலம் ற்கான எனது இறுதி வெளிப்பாடு 1 டிவைடட் பை 4 பை 3 m டாட் r r மைனஸ் m டிவைடட் பை r 3 ஆகும் rr mr3 H இன் இந்த மதிப்பு என்பது பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் பிரீ ஸ்பேஸ் இல் இருக்கிறதா அல்லது அது இன்பைநெட் மேக்னெட்டிக் சசப்டப்பிளிட்டி M என்பதில் இருந்து இன்டிபென்டென்ட் ஆக இருப்பதை கவனியுங்கள் ஏனெனில் சமன்பாடுகள் உங்களுக்கு அந்த பதிலை அளிக்கின்றன மேக்னெட்டிக் பீல்டு ஐ நாம் கணக்கிடும்போது பிரீ ஸ்பேஸ் ற்கும் ஒரு ஊடகத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஆக இருக்கும் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் H 1 டிவைடட் பை 4 பை 3 m டாட் r r மைனஸ் m டிவைடட் பை r 3 என்பது பெறப்பட்டதாகும் ஏனெனில் இது சமன்பாடுகளின் ஒப்புமை ஆல் பெறப்பட்டதாகும் B பிரீ ஸ்பேஸ் ல் பாயிண்ட் டைபோல் புள்ளி இருமுனை யின் பிரீ ஸ்பேஸ் இல் இருக்கும் போது அது வெறும் மியூ0 H ஆக இருக்கும் இங்கே m என்பது இல்லை அதேசமயம் ஒரு ஊடகத்தில் B என்பது மியூ0 H பிளஸ் M ஆக இருக்கும் இது மியூ0 இந்த H இது M H ஆக வரும் இது மியூ0 1 பிளஸ் M மற்றும் கணக்கிடப்பட்ட H ஆக இருக்கும் M ஐப் பொறுத்து இது ஒரு பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் காந்தப் பொருளாக ஆக இருந்தால் அது பிரீ ஸ்பேஸ்இடத்தில் இல் இருப்பதை விட சற்று பெரியதாக இருக்கும் rr mr3 Bfree0HBmedium 0H M0HMH 01MH